நம்முடைய முந்தைய செஷன்களில் நாம் CVP மற்றும் BEP analysis பற்றியும் பல்வேறு வகையான முடிவெடுக்கும் சூழ்நிலைகள் பற்றியும் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இதை நாம் எப்படி லாப திட்டமிடலுக்கு பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் தயாரிப்பு கலவை முக்கிய காரணியின் அடிப்படையிலான முடிவெடுத்தல் போன்ற பலவற்றை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது இன்னும் அதிகமான கருத்துகளைப் பற்றி தெரிந்து கொண்டு விவாதிக்கலாம் அதன் பிறகு நாம் மீண்டும் கூடுதலான கேஸ்களுக்கு திரும்பி செல்லலாம் எனவே நாம் இப்பொழுது முடிவு எடுத்தலில் உள்ள relevant cost பற்றி பேசப்போகிறோம் எனவே நாம் relevant cost மற்றும் sunk costs களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம் மேலும் make or buy decision shutdown decision கூட்டுத் தயாரிப்பு கூட்டுத் தயாரிப்பு செலவின் ஒதுக்கீடு போன்ற பலவற்றையும் பார்ப்போம் இப்போது relevant cost என்றால் என்ன இப்பொழுது முடிவெடுத்தல் என்று வரும்போது ஒரு மேலாளருக்கு relevant cost ஐ அடையாளம் காண முடிவது மிக முக்கியமாக இருக்கிறது நிதிக் கணக்கியலில் நாம் வரலாற்று செலவை கவனிக்கிறோம் ஆனால் இங்கே வரும் relevant cost வரலாற்று செலவுகள் கிடையாது ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கான பல்வேறு உள்ளீடுகள் மற்றும் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஒரு எதிர்கால செலவு Relevant cost நாம் எடுக்க விரும்பும் முடிவை சார்ந்திருக்கிறது ஏனெனில் முடிவைப் பொறுத்து எந்த செலவு தொடர்புடையது என்று கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் இப்பொழுது இதுதான் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால செலவு இது மாற்று முறைகளில் வித்தியாசப்படும் பொதுவாக மாறுபடும் செலவுகள் தொடர்புடையவை மற்றும் நிலையான செலவுகள் தொடர்பில்லாதவை Of course சாதாரணமாக அல்லது பொதுவாக இது ஒவ்வொரு முறையும் இருக்காது என்று நான் சொன்னேன் இப்பொழுது make or buy அல்லது பிரத்தியேகமான விலையிடும் முடிவு பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் Make or buy சூழ்நிலையில் relevant cost என்னவாக இருக்கும் ஒருவேளை நாம் தான் உற்பத்தி செய்கிறோம் எனில் நிலையான செலவு எப்படியாயினும் மாறப்போவதில்லை எனவே எது முக்கியம் எனில் உற்பத்தியின் மாறுபடும் செலவு versus கொள்முதல் செலவு போக்குவரத்து செலவில் ஏதாவது மாற்றம் இருப்பின் நாம் போக்குவரத்து செலவை கொள்முதல் செலவில் சேர்த்துக் கொள்வோம் எனவே நாம் உருவாக்குதலின் மாறுபடும் செலவுடன் வாங்குதலின் மாறுபடும் செலவை ஒப்பிடுகிறோம் நிலையான செலவை இதில் உட்படுத்தாதீர்கள் ஏனெனில் இது ஒரு குறுகிய கால முடிவு மேலும் இது make or buy ஆல் மாறப் போவதில்லை அதனால்தான் make or buy சூழ்நிலையில் உற்பத்தியின் மாறுபடும் செலவு ஒரு முக்கியமான relevant cost இதேபோல்தான் பிரத்தியேக விலையிடல் சந்தர்ப்பத்தில் பிரத்தேக விலையிடல் பற்றிய நம்முடைய அபிப்ராயம் என்னவென்றால் நம்முடைய சாதாரண சந்தை விலையை இந்த விலையிடல் குழப்ப போவதில்லை அல்லது இது நம்முடைய சாதாரண வாடிக்கையாளர்களை பாதிக்கப் போவதில்லை எனில் நம்மால் மிக குறைவான விலையில் விற்க முடியும் நம்முடைய மாறுபடும் செலவை cover செய்ய போதுமான செலவில் நாம் விற்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனில் சாதாரண சந்தையை பாதிக்காத அரசாங்க ஒப்பந்தத்துக்கான விலையிடல் பற்றி கேஸ்களில் ஒன்றில் நாம் விவாதித்தோம் மாறுபடும் செலவு 72 சாதாரண விற்பனை விலை 152 அவர்கள் இதை வெறும் 92 ரூபாய்க்கு விற்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் இதனால் மாறுபடும் செலவு ஏதாவது அதிகப்படியான நிலையான செலவு மொத்த நிலையான செலவு அல்ல just அதிகப்படியான நிலையான செலவு மற்றும் ஒரு சிறிய அளவு லாபம் இவற்றை நம்மால் cover செய்ய முடியும் இப்படித்தான் ஒரு பிரத்தியேக விலையிடல் செய்யப்படும் மேலும் relevant cost ஐ அடையாளங்காண மற்றும் relevant cost ஐ charge செய்ய இது நமக்கு மிகவும் முக்கியமானது ஒரு பொதுவான விதியாக இருப்பினும் நாம் சொல்வது மாறுபடும் செலவுகள் பெரும்பாலும் தொடர்புடையவை நிலையான செலவுகள் அப்படி இல்லை இது எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று இல்லை எனவே ஒவ்வொரு மாறுபடும் செலவும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இதேபோல் ஒவ்வொரு நிலையான செலவும் தொடர்பற்றதாக இருக்க வேண்டியதில்லை மீண்டும் அரசாங்க ஒப்பந்தம் பற்றிய முந்தைய கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனில் அங்கு நிலையான உற்பத்தி செலவில் சிறிது அதிகரிப்பு இருந்தது பிறகு அந்த நிலையான செலவின் அதிகப்படியான பகுதி தொடர்புடையதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒருவேளை நீங்கள் ஒரு make or buy முடிவு எடுக்கிறீர்கள் என்றால் சாதாரணமாக நாம் விவாதித்தது போன்று உற்பத்தியின் மாறுபடும் செலவு தொடர்புடையதுதாகவும் வாங்குதலின் மாறுபடும் செலவு தொடர்புடையதுதாகவும் இருக்கும் ஆனால் ஒருவேளை சிறிது மூலப்பொருட்கள் நம்மிடம் பயனற்று கிடக்கிறது மேலும் அவைகள் காலாவதி நாள் ஆவதற்கு நெருங்கிவிட்டன மேலும் அவற்றை நாம் பயன்படுத்த வில்லை எனில் அவைகள் வெளியில் தூக்கி எறியப்பட வேண்டும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் இதுதான் அந்த பயனற்று கிடக்கும் மூலப்பொருள்கள் நாம் இந்த மூலப்பொருட்களின் செலவை தொடர்புடவையாக எடுத்துக்கொள்ளமாட்டோம் ஏனெனில் இது எப்படி ஆயினும் வீணடிக்கப்பட்ட போகிறது எனவே இதனை உற்பத்தியின் மாறுபடும் செலவாக சேர்த்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை உங்களுக்கு புரிகிறதா ஒரு கூடுதலான நாள்பட்ட எடுத்துக்காட்டு தொழில் சம்பந்தமான எடுத்துக்காட்டு அல்ல கோடைகாலத்தில் தண்ணீர் மிகவும் short supply யாக இருக்கிறது மக்கள் தண்ணீரை வாங்குவதற்கு செலவு செய்கிறார்கள் தண்ணீருக்கான செலவு கணிசமாக அதிகரிக்கிறது காலநிலை மாறி மழை காலம் துவங்குகிறது மழை மூலமாக எக்கச்சக்கமான தண்ணீர் கொட்டுகிறது அனேகமாக தண்ணீருக்கான செலவு 0 ஆகிறது இது மாறுபடும் செலவாக இருப்பினும் இது இப்பொழுது தொடர்பற்றது ஏனெனில் நாம் இப்பொழுது அதற்காக செலவழிக்க வேண்டாம் of course சுற்றுச்சூழல் சம்பந்தமான பார்வையில் தண்ணீர் மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஆனால் செலவு என்ற கண்ணோட்டத்தில் நான் என்ன சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் இருப்பதை சார்ந்து காலநிலையில் மாற்றத்தை சார்ந்த முடிவுகளைப் பொறுத்து நாம் எது relevant cost எது irrelevant cost என்பதில் மிக குறிப்பாக இருக்க வேண்டும் இப்பொழுது relevant cost நம்முடைய கவனத்தை முடிவு எடுப்பதற்கு முக்கியமான செலவின் கூறுகளுக்கு திருப்புகிறது எடுத்துக்காட்டாக project X ன் நிலையான செலவு 5 லட்சம் மேலும் மாற்று project க்கு இது 7 லட்சம் இந்த 2 projects களுமே நிலையான செலவின் மாற்றத்தை உள்ளடக்கியது என்பதால் இந்த சூழ்நிலையில் நாம் நிலையான செலவுகள் தொடர்பற்றவை என்று சொல்ல முடியாது நிலையான செலவு குறைந்த பட்சம் மாறும் வரை ஒரு relevant cost ஆக கருதப்படும் இப்பொழுது மற்றொரு வகையான செலவு sunk cost என அழைக்கப்படுகிறது தொடர்பற்ற அனைத்து செலவுகளுமே sunk cost என அழைக்கப்படுகிறது அவைகள் ஏற்கனவே செலவழிக்கப்பட்டு விட்டது அல்லது அவைகள் கடந்த காலத்திலேயே உறுதிசெய்யப்பட்டது அல்லது அவைகள் முடிவால் மாற்றப்பட முடியாது அப்படியெனில் முடிவு எடுப்பதற்கு அந்த செலவுகளை கருத்தில் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இப்படிப்பட்ட செலவுகள் தான் sunk costs என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு தயாரிப்புக்கான ஆராய்ச்சி செலவு நாம் எப்பொழுது தயாரிப்பை வெளியிடுவது அல்லது வெளியிடாமல் இருப்பது பற்றி முடிவு எடுக்கிறோமோ அப்பொழுது ஆராய்ச்சி காரணம் தொடர்பற்றதாக ஆகிவிடுகிறது இதன் அர்த்தம் ஆராய்ச்சி முக்கியம் இல்லை என்பதல்ல ஆனால் நாம் ஏற்கனவே ஒரு கோடி ரூபாயை ஆராய்ச்சிக்காக செலவழித்து இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் தயாரிப்பு இப்பொழுது தயாராகவும் தொழில்நுட்ப ரீதியாக நன்றாகவும் இருக்கிறது ஆனால் தயாரிப்பை வெளியிடலாமா அல்லது வேண்டாமா என்று பொருளாதார மற்றும் மேலாண்மை கோணத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தயாரிப்பின் விற்பனை பெரும்பாலும் 2 கோடியாக இருக்கும் எனில் உற்பத்தி செலவு 1 5 கோடி என்றால் தயாரிப்பு வெளியிடப்படலாமா இப்பொழுது நீங்கள் மொத்த செலவழித்தல் மூலம் பார்த்தீர்களென்றால் விற்பனை 2 லட்சம் 2 கோடி உற்பத்தி செலவு 1 5 கூட்டல் ஆராய்ச்சி செலவு 1 அதாவது செலவு 2 5 versus விற்பனை 2 எனவே தயாரிப்பை வெளியிடுவதற்கான பதில் இல்லை என்று தான் இருக்கும் ஆனால் இது உண்மையில் நல்ல முடிவு கிடையாது ஏனெனில் ஆராய்ச்சி செலவு ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது இது முழுவதுமாக செலவழிக்கப் பட்டுவிட்டது மேலும் இப்பொழுது இந்த செலவை குறைப்பதற்கு ஒரு வழியும் இல்லை இப்பொழுது இந்த செலவை புறக்கணிப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் மேலும் செயல்பாடுகளின் செலவு அல்லது உற்பத்தி செலவைப் பாருங்கள் அது 1 5 மற்றும் வரும் வருவாய் 2 எனவே தயாரிப்பை வெளியிடுவதன் மூலம் நம்மால் ஒரு நேர்மறை contribution ஆக 0 5 கோடி உருவாக்க முடியும் இருப்பினும் மொத்த ஆராய்ச்சி செலவு 1 கோடியை கணக்கில் எடுத்துக்கொண்டால் நஷ்டத்தில் இருப்போம் ஆனால் தயாரிப்பை வெளியிடாமல் இருப்பதால் நமக்கு 1 கோடிக்கு நஷ்டம் ஏற்படும் அது நம்முடைய ஆராய்ச்சி செலவாகும் குறைந்தபட்சம் 50 லட்சத்தை திரும்பப்பெற தயாரிப்பை வெளியிடுவது ஒரு நல்ல அர்த்தமுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்வது புரிகிறதா எனவே நாம் sunk costs களை அடையாளம் காண்பது அவசியமாகிறது மேலும் முடிவெடுக்கும் போது அவற்றை புறக்கணியுங்கள் இப்பொழுது sunk costs ஏற்கனவே செலவழிக்கப்பட்டு விட்டன மேலும் அவற்றை திருப்பி எடுக்க முடியாது எனவே தான் அவைகள் முடிவெடுத்தலில் எந்த பங்கும் வகிப்பதில்லை அவைகள் எதிர்கால செலவுகளை பாதிப்பதில்லை மற்றொரு எடுத்துக்காட்டு விளம்பரத்திற்காக செலவழிப்பது தயாரிப்பு வெளியிடப்படுகிற போது மிக அதிகமான காசு விளம்பரத்திற்காக செலவழிக்கப்படுகிறது அந்தக் காசை திரும்ப பெற முடியாது தயாரிப்புக்கான தேவையை இது மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையில் நாம் இதனை செலவு செய்கிறோம் ஒருவேளை எதிர்காலத்தில் தயாரிப்புக்கான தேவை அதிகரிக்கவில்லை அல்லது அதிகரித்திருக்கிறது இரண்டில் எதுவாயினும் விளம்பர செலவு ஒருமுறை செலவழிக்கப்பட்டு விட்டால் அது sunk cost தான் ok விளம்பரத்திற்கு செல்லலாமா வேண்டாமா என்று எப்பொழுது நாம் முடிவெடுக்க போகிறோமோ அப்பொழுது அது தொடர்புடையது ஆனால் ஒருமுறை நாம் முடிவு எடுத்து விட்டால் மேலும் ஒரு முறை இந்த செலவை செலவழித்து விட்டால் அதன்பிறகு தயாரிப்புக்கான லாப தன்மையை கணக்கிடும்போது இந்த விளம்பர செலவு sunk cost ஆகிறது நான் சொல்வது புரிகிறதா எனவே இந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரை relevant costs மற்றும் sunk costs களை அடையாளம் காண்பது நமக்கு மிக முக்கியமானது மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை தருகிறேன் ஒருவேளை நீங்கள் portfolio மேலாண்மை செய்வதாக இருந்தால் அல்லது நீங்கள் பங்குகளை வாங்குவது விற்பது செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பங்கை 1000 க்கு வாங்கி இருக்கிறீர்கள் பின்னர் அந்தப் பங்கின் விலை குறைந்து 800 க்கு வருகிறது நீங்கள் வாங்குவீர்களா நீங்கள் விற்பீர்களா அல்லது அந்த பங்கை விற்க வேண்டாமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் ஏனெனில் கொள்முதல் செலவு 1000 தற்போதைய விலை 800 நீங்கள் அடையும் நஷ்டம் 200 எனவே விற்காமல் இருப்பது நல்லது ஆனால் எதிர்கால விலையைப் பொறுத்தவரை இது பெரும்பாலும் 700 ஆக இருக்கும் உண்மையில் இதை விற்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏனெனில் தற்போதைய நஷ்டம் 200 அவைகள் 300 ஆக அதிகரிக்க போகிறது எனவே 800 ல் வெளியேறுவது சிறந்தது விலை 700 க்கு கீழ் நோக்கி செல்வதுவரை காத்திருக்க கூடாது உண்மையில் கொள்முதல் செலவு ஆகிய 1000 இப்பொழுது தொடர்பற்றதாக இருக்கிறது எது தொடர்புள்ளது எனில் தற்போதைய விலையாகிய 800 மேலும் எது பெரும்பாலும் எதிர்கால செலவாக இருக்கும் அது விற்பது அல்லது விற்காமல் இருப்பது வாங்குவது அல்லது வாங்காமல் இருப்பது போன்ற இவற்றில் உங்களுடைய ஏதாவது ஒரு முடிவு அடிப்படையில் எதிர்கால செலவை எதிர்கால விலையை சார்ந்திருக்கும் கடந்தகால செலவை சார்ந்து இருக்காது புரிஞ்சுதா இப்பொழுது ஒன்று அல்லது இரண்டு make or buy சூழ்நிலைகளை பார்ப்போம் Make or buy பெரும்பாலும் ஒரு தந்திரகரமான தேர்வு ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனத்தின் உள்ளேயே செய்யப்படலாம் அல்லது வேலையை நாம் வெளியில் கொடுத்து வெளியில் உள்ள supplier ரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது இரண்டு காரணிகள் மிக முக்கியமாகிறது நமக்கு கூடுதல் உற்பத்தித் திறன் இருக்கிறதா ஒருவேளை நமக்கு போதுமான அளவு உற்பத்தி திறன் இருந்தால் மொத்த செலவை கணக்கில் எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அதை உற்பத்தி செய்யுங்கள் நாம் உற்பத்தியின் marginal cost ஐ supplier ரின் செலவுக்கு பதிலாக கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் ok இப்பொழுது make analysis ன் மூலக்கூறுகள் வேறு சில காரணிகளையும் உள்ளடக்கியது அது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிகப்படியான inventory Carrying cost போன்றவை நாமாகவே செய்வதற்கு நீங்கள் அதிகமான inventory யை வைத்திருக்க வேண்டுமா அல்லது நீங்கள் வெளியிலிருந்து பெறும்போது அதிகமான inventory யை வைத்திருக்க வேண்டுமா வெளியிலிருந்து பொருள்கள் ஒழுங்காக வழங்கப்படவில்லை எனில் நீங்கள் அதிகமான அளவுகளில் வாங்க வேண்டியிருக்கும் எனவே இந்த காரணி மிக முக்கியமாகிறது பிறகு நேரடி ஊழியர் செலவு முக்கியமானது ஏனெனில் அது ஒரு நேரடி செலவாக இருந்தாலும் அது மாறுபடும் தன்மையில் இருக்கிறது பிறகு வேறு ஏதாவது அதிகப்படியான தொழிற்சாலை செலவீனங்கள் இருக்கிறதா பிறகு விடுவிக்கப்பட்ட கொள்முதல் பொருள் செலவு எப்படிப் பட்டது அதற்கு ஏதாவது போக்குவரத்து செலவு தேவைப்படுகிறதா இந்த காரணிகள் make or buy முடிவுகளின் போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இன்னும் சில காரணிகள் ஆக அதிகப்படியான நிர்வாக செலவு வேறு ஏதாவது பின்தொடரும் நடவடிக்கை குறிப்பாக தர பரிசீலனைகளுக்காக அதிகப்படியான கொள்முதல் செலவு புதிய உபகரணங்களுக்காக அதிகப்படியான முதலீட்டு செலவு இந்த அனைத்து காரணிகளும் முடிவுகள் எடுப்பதற்கு முக்கியமானதாக இருக்கும் இப்பொழுது வாங்குவது சம்பந்தமான முடிவு என்று வரும்பொழுது அதாவது நமக்கு சில supplier களிடமிருந்து ஒரு offer கிடைத்தது என்றால் நாம் அதனை வெளியில் இருந்து வாங்கலாம் ஆனால் செலவு அம்சங்களை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் அதில் ஒன்று of course கொள்முதல் விலை ஆனால் கொள்முதல் விலையை தவிர பயணச் செலவு ஆய்வு செலவு அதிகபடியான கொள்முதல் செலவு தரம் மற்றும் சேவை பிரச்சனைக்கான பின்தொடரும் செலவு போன்ற இந்த காரணிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவே நாம் வாங்குதல் சம்பந்தமான செலவுகளின் மொத்தத்தை எடுத்துக் கொள்வோம் மேலும் உருவாக்குதல் சம்பந்தமான செலவுகளின் மொத்தத்தை எடுத்துக் கொள்வோம் அதன் பிறகு இரண்டையும் ஒப்பிட்டு make or buy முடிவு எடுக்கப்படும் புரிகிறதா இப்பொழுது பணி நிறுத்தம் பற்றி பார்ப்போம் சில சமயங்களில் ஒரு தற்காலிக பணி நிறுத்தம் செய்வது அவசியமாகிறது ஏனெனில் தயாரிப்புக்கான தேவை குறைகிறது எனில் அல்லது மூலப் பொருட்களின் அல்லது ஊழியர்கள் அல்லது சில உள்ளீடுகளின் இருப்பு பற்றாக்குறையாக இருக்கிறது எனில் FT மாறுபடும் செலவை செலுத்துவதற்குப் பதிலாக அல்லது நம்முடைய தயாரிப்புகளை விற்பதற்கு முடியாமல் இருப்பதற்கு பதிலாக தயாரிப்பை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வது ஆலோசிக்கத்தக்கது குறிப்பாக விற்பனை விலை மாறுபடும் செலவை விட கீழே இருக்கும் எனில் மூடி விடுவது நல்லது ஆனால் விற்பனை விலையால் குறைந்தபட்சம் மாறுபடும் செலவை திரும்பப்பெற முடியுமெனில் உற்பத்தியை தொடர்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு உற்பத்தி செய்யும் வசதியை மூடும்போது அதில் securiy போன்ற சில கூடுதலான நிலையான செலவுகள் இருக்கும் அதேபோல் பராமரிப்பு போன்ற சில நிலையான செலவுகள் குறைக்கப்படலாம் எனவே இந்த relevant cost களை அவைகள் மாறப் போகும் அளவுக்கு நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூடப்பட்ட ஆலையின் நிலையான செலவீனங்களுக்கும் சாதாரண நாட்களில் உள்ள நிலையான செலவீனங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை விட contribution அதிகமாக இருக்கிறதா என்ற அடிப்படையில் முடிவு இருக்க வேண்டும் சாதாரணமாக ஆலை மூடப்பட்ட பிறகு நிலையான செலவு குறையும் எனவே நிலையான செலவில் சிறிது சேமிப்பு இருக்கும் இதை இயக்க முடிவதால் உருவாக்கப்பட்ட contribution னோடு ஒப்பிட வேண்டும் இந்த இரண்டின் ஒப்பீட்டின் அடிப்படையில் மூடுவது பற்றிய முடிவு எடுக்கப்படலாம் அடுத்ததாக புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்துவது ஒரு வணிக ரீதியான துணிகர முயற்சியை வெளியிடுவதில் சில காரணங்கள் இருக்கிறது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன ஒன்று தேவை அல்லது வாடிக்கையாளர்களின் ஆர்வம் நாம் உருவாக்க துவங்கும் ஒரு புதிய தயாரிப்புக்கு அல்லது வெளியிடும் ஒரு புதிய தயாரிப்புக்கு நீண்டகால போதுமான தேவை இருக்கிறதா என்று நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே எந்த வெற்றிகரமான நிறுவனத்திற்கும் நாம் வாடிக்கையாளர்களின் தேவையை பார்த்து அதை எடுத்துக் கொள்வோம் ஆனால் அதே நேரம் நாம் அனைத்து relevant costs களும் தயாரிப்பின் வாழ்நாள் காலத்தில் திரும்பப் பெறப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் சில சமயங்களில் முதல் வருடத்தில் அல்லது முதல் மாதத்தில் அல்லது ஒன்றரை வருடத்தில் அல்லது 2 வருட காலத்தில் செலவுகளை திரும்ப பெறுவது சாத்தியமாக இருக்காது ஆனால் தயாரிப்பின் முழு வாழ்க்கை காலத்தில் செலவுகளை திரும்ப பெற முடியுமா என்று நாம் கவனிக்க வேண்டும் பிறகு போதுமான உபரியை உருவாக்குங்கள் அப்படி எனில் புதிய தயாரிப்பை வெளியிடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இப்பொழுது ஒரு அம்சத்தை பற்றி பார்ப்போம் அது கூட்டு தயாரிப்புகள் என்று அறியப்படுகிறது இரண்டு அல்லது அதற்கு அதிகமான தயாரிப்புகள் சேர்ந்து தயாரிக்கப்படும் போது அவைகள் கூட்டு தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது வேறு வார்த்தைகள் சொல்வதெனில் இந்த இரண்டு தயாரிப்புகளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஒரே செயல் முறையில் உருவாக்கப்படுகின்றன பிறகு அவைகள் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு இரண்டு தயாரிப்புகள் இருக்கிறது அவற்றுக்கு கூடுதலான செயல்முறை தேவைப்படலாம் அல்லது தேவை படாமலும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நிலக்கரி உற்பத்தியில் நிலக்கரி மூலப் பொருளாக வருகிறது உங்களுக்கு நிலக்கரி கிடைக்கவில்லை எனில் உங்களுக்கு இதர தயாரிப்புகளும் கிடைக்காது எடுத்துக்காட்டாக sulfate of ammonia light oil எனவே இந்த மூன்றும் கூட்டுத் தயாரிப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதேபோல் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் கச்சா எண்ணெய் ஒரு மூலப்பொருள் பொதுவாக நமக்கு petrol diesel மற்றும் gas போன்றவை கூட்டுத் தயாரிப்புகளாக கிடைக்கிறது Graph இப்படித்தான் இருக்கும் எனவே கச்சா எண்ணெய் ஒரு உள்ளீடு நாம் இதனை சுத்திகரிப்பு செயல்முறை வழியாக செலுத்த வேண்டும் இது ஒரு கூட்டு உற்பத்தி செயல்முறை எனவே இந்த செயல்முறையில் செலவழிக்கப்பட்ட செலவுகள் கூட்டு செலவுகள் ஆகும் இரண்டு தயாரிப்புகளை பிரிக்கும் ஒரு புள்ளியில் எடுத்துக்காட்டாக petrol மற்றும் diesel இங்கே பிரிக்கப்படுகிறது மேலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டும் பிரித்தலுக்கு பிறகு அவைகள் பிரிக்கப்பட்ட செயல்முறை செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது அதன்பிறகு உங்களுக்கு கடைசியாக தயாரிப்பை விற்பனை செய்ய முடியும் இப்பொழுது துணை தயாரிப்பு சூழ்நிலைகள் கூட இருக்கிறது துணை தயாரிப்பு என்பது ஒப்பீட்டளவில் முக்கியமற்றது அல்லது மிகக் குறைந்த மதிப்புடையது கூட்டுத் தயாரிப்பாக அல்லது பிரதான தயாரிப்பாக தண்ணீர் வெளிவருகிறது அதனுடன் சேர்த்து நமக்கு சில தயாரிப்பு பரிணாமம் அடைந்து கிடைக்கிறது அது ஒப்பீட்டளவில் மிகக் குறைந்த பண மதிப்பு கொண்டது அது ஒரு துணை தயாரிப்பாக கருதப்படும் இப்பொழுது இந்த துணை தயாரிப்பின் உருவாக்கப்பட்ட மதிப்பு சாதாரணமாக பிரதான தயாரிப்புடன் சேர்த்து கொள்ளப்படுகிறது நிலக்கரி உற்பத்தியில் துணை தயாரிப்புக்கான எடுத்துக்காட்டாக நீங்கள் gas மற்றும் tar ஐ தரலாம் அல்லது மரம் அறுக்கும் ஆலையில் உங்களுக்கு சிறிது மரத்தூள் கிடைக்கும் அல்லது பருத்தி சுத்தம் செய்யும் செயலில் பருத்தி விதைகள் அல்லது தேங்காய் எண்ணை ஆலையில் உங்களுக்கு தேங்காய் ஓடு கிடைக்கும் இவை அனைத்துமே துணை தயாரிப்புகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அவைகள் மிகச்சிறிய மதிப்பு கொண்டவை எனவே அவைகள் மேல் எந்த செலவும் charge செய்யப்படுவதில்லை மாறாக அவற்றின் விற்பனை மதிப்பு அல்லது அவைகளுடைய திருப்பி கிடைக்கும் மதிப்பு பிரதான தயாரிப்புடன் இணைக்கப்படுகிறது சில சிறிய சொற்களைப் பற்றி பார்ப்போம் ஒரு கூட்டு தயாரிப்பு செய்முறை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தயாரிப்புகளை விளைவாக தரும் ஒரு செய்முறை ஒரு பிளவுபடும் புள்ளி வரை செய்யப்படும் செலவுகளை கூட்டுத் தயாரிப்பு செலவுகள் என்று கருதப்படுகிறது பிளவுபடும் புள்ளியில் இரண்டு தயாரிப்புகள் பிரிகின்றன இங்கே உட்பட்டுள்ள செலவு பிரச்சனை பிளவு புள்ளி வரை செலவழிக்கப்பட்ட செலவுகள் கவனமாக பிரிக்கப்பட்டு இரண்டு தயாரிப்புகளின் மேல் விதிக்கப்படும் பிரபலமாக பயன்படுத்தப்படும் சில முறைகள் இருக்கிறது இரண்டு தயாரிப்புகளுக்கு நியாயமான ஒரே பண மதிப்பு இருக்கும் எனில் நீங்கள் physical unit முறைக்கு செல்லலாம் எடுத்துக்காட்டாக petrol மற்றும் diesel இவற்றுக்கு ஒரே மாதிரியான விற்பனை மதிப்பு இருக்குமெனில் இதை உற்பத்தி செய்யப்பட்ட லிட்டர் களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கலாம் மதிப்புகள் வித்தியாசமாக இருக்கும் எனில் நீங்கள் தொடர்புடைய விற்பனை மதிப்பு முறைக்கு செல்லலாம் சில சமயங்களில் பிளவுபடும் போது உங்களுக்கு அவற்றின் சந்தை மதிப்பு தெரியும் அப்படி எனில் நீங்கள் பிளவுபடுதலின் சந்தை அல்லது விற்பனை மதிப்புக்கு செல்லலாம் அல்லது சில சமயங்களில் இது நிகர திரும்ப பெறக்கூடிய மதிப்பில் இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு முறைகளும் மீண்டும் விளக்கப்பட்டுள்ளது physical unit முறையில் சில phycial அளவுகள் ஆன எடை அல்லது லிட்டர்களின் எண்ணிக்கை இவற்றின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதேபோல் இதர முறைகளிலும் இதனை செய்யலாம் மற்றொரு முறை இருக்கிறது அது constant gross margin முறை என அறியப்படுகிறது அதில் gross margin நிலையாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது மேலும் அந்த அளவுக்கு மொத்த லாபத்தை குறைக்கும் செலவு மதிப்பீடு செய்யப்படுகிறது மேலும் நிகர திரும்பப்பெறும் மதிப்பில் முதலில் நமக்கு விற்பனை மதிப்பு அல்லது பிரிதலுக்கு பிறகான விற்பனை விலை தெரியும் நிகர திரும்ப பெரும் மதிப்பை பெறுவதற்கு நாம் பிரிதலுக்கு பிறகான செலவுகளைக் குறைக்கிறோம் மேலும் நிகர திரும்பப்பெறும் மதிப்பில் ஒதுக்கீடும் செய்யப்படும் எனவே உங்களுக்கு இது புரிந்தது என்று நம்புகிறேன் இத்தோடு நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்